இன்று உங்களுக்கு Fresnel மண்டல தகடு சோதனையை செய்து காண்பிக்க போகிறேன் மண்டல தகடை இப்போது உங்களுக்கு காண்பிக்கிறேன் நீங்கள் இதில் ஒரு கருமையான வட்ட பகுதியையும் அதன் மையத்தில் ஒளி ஊடுருவும் பகுதியும் இருப்பதைக் காணலாம் இந்த ஒளி ஊடுருவும் பகுதியின் மையத்தில் ஒரு கரும்புள்ளி இருப்பதையும் நீங்கள் காணலாம் இது மட்டும் அல்லாமல் இந்த ஒளிஊடுருவும் பகுதியில் பல பொதுமைய வட்டங்கள் இருப்பதையும் நீங்கள் காண முடியும் இந்த வட்டங்களின் பரப்பை நாம் Fresnel மண்டலம் அல்லது அரை அலைவு நேரம் மண்டலம் என அழைக்கலாம் இதிலுள்ள ஒவ்வொரு பொதுமைய வட்டமும் Fresnel அரை அலைவுநேர மண்டலமாகும் பொதுமைய வட்டங்களின் அடுத்தடுத்த மண்டலங்கள் ஒளியை முடக்கும் வண்ணமும் இடைப்பட்ட மண்டலங்கள் ஒளி ஊடுருவும் வண்ணமும் அமைந்திருந்தால் அதனை Fresnel மண்டல தகடு என அழைக்கிறோம் இப்போது நாம் இந்த மண்டல தகட்டை சோதனைகளுக்கு பயன்படுத்தலாம் இது ஒரு குவி லென்ஸ் போல செயல்படும் நாம் பயன்படுத்தும் சாதாரண குவிலென்ஸ் ஒற்றை குவிய தூரத்தை கொண்டிருக்கும் மாறாக மண்டல தகடுகள் பல குவிய புள்ளிகளை கொண்டிருக்கும் இதன் குவிய தூரங்கள் எவ்வளவு என்பதை தான் சோதனையின் மூலம் கண்டறிய போகிறோம் மேலும் இந்த Fresnel மண்டலங்களின் ஆரத்தையும் கண்டறிய போகிறோம் இதனை நாம் கணினியைக் கொண்டு உருவாக்கிக் கொள்ள முடியும் நாம் கணினியில் பொதுமைய வட்டங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் எனவே அடுத்தடுத்த கரு வட்டங்களும் இடைப்பட்ட மண்டலங்கள ஒளி ஊடுருவும் வண்ணமும் அமைந்திருக்கும் இவையே Fresnel மண்டல தகடு ஆகும் இந்த வட்டங்களின் ஆரங்கள் என்னவாக இருக்கும் square root of m ஆக இருக்கும் square root of m என்றால் என்ன என்பதை நான் விவரிக்கிறேன் மண்டல தகடு நமக்கு வேண்டும் எனில் அடுத்தடுத்த கருவளையங்களையும் இடைபட்ட பகுதியை ஒளி ஊடுருவும் வண்ணமும் உருவாக்கி அவற்றை கணினி அச்சு எந்திரத்தை கொண்டு ஒளி ஊடுருவும் தாளில் பிரதி எடுத்துக் கொள்ளலாம் இதுபோல் உருவாக்கி பிரதி எடுத்த பகுதியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டது தான் இப்போது நாம் சோதனைக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த மண்டல தகடு ஆகும் எனவே இதனை நாம் எளிதாக உருவாக்கி சோதனைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த சோதனையை நாம் சரியாகப் புரிந்துகொள்ள இதன் கோட்பாட்டை நாம் சரியாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் எனவே நான் முன்பே கூறியது போல மண்டல தகடு குவிலென்சு போல செயல்படும் ஆனால் இது பல குவிய புள்ளிகளைக் கொண்டிருக்கும் இதற்கான இந்த சமன்பாடு எவ்வாறு தருவிக்கப் பட்டது என்பதை நான் விளக்குகிறேன் 1 by a plus 1 by b and this S m square இதுபோல் சமன்பாடு இருக்கும் S m என்பது m th Fresnel மண்டலத்தின் ஆரம் ஆகும் lambda நாம் சோதனைக்கு பயன்படுத்தும் ஒளி மூலத்தின் அலை நீளம் ஆகும் அப்படியானால் a மற்றும் b என்பது என்ன a என்பது மண்டல தகட்டில் இருந்து ஒளி மூலத்தின் அல்லது விளக்கின் தொலைவு ஆகும் b மண்டல தகட்டில் இருந்து திரை உள்ள தொலைவு ஆகும் எனவே a என்பது பொருள்களின் தொலைவாகும் மற்றும் b என்பது பிம்பத்தின் தொலைவாகும் a மற்றும் b என்பது லென்சின் குவிய தூரத்தை கண்டறியும் 1 by u plus 1 by v equal to 1 by f equal to 1 by f சமன்பாட்டில் பயன்படுத்தும் u மற்றும் v மதிப்புகளை ஒத்ததாகும் இங்கே 1 by f என்பது m lambda by S m square S m என்பது m வரிசை மண்டல பிம்பத்தின் ஆர தொலைவாகும் மண்டல தகட்டின் குவியத் தூரம் நாம் பயன்படுத்தும் ஒளி மூலத்தின் அலைநீளத்தை lambdaவை பொறுத்து அமையும் ஆனால் குவிலென்ஸ்களைப் பொருத்தவரை அவை அலை நீளங்களை பொருத்து மாறுவதில்லை அதன் குவிய தூரம் நிலையானது எனவே மண்டல தகட்டின் குவியத் தூரத்தை நமக்கு ஏற்ற வகையில் நாம் மாற்றி அமைத்துக்கொள்ள முடியும் நமக்கு ஏற்ற வகையில் mன் அளவை மாற்றி குவி லென்ஸ் ஆக உபயோகிக்க முடியும் ஏனெனில் ஒளி மூலத்தின் அலைநீளம் lambda மற்றும் மண்டல ஆரத்தின் s என்பது நாம் அறிந்ததே மண்டல வரிசை எண் mற்கும் மண்டலத்தின் ஆரத்தொலைவிற்குமான ஒரு சமன்பாடு உள்ளது அதனை இப்போது விவரிக்கிறேன் சமன்பாடு Sm is equal to square root of a m இதில் m என்பது m is 1 2 3 4 5 ஆகும் அதாவது S 1 is 1 S 2 is square root of 2 means 1 414 then S the 3 is square root of 3 m will be 1 மண்டல தகட்டின் ஆரத்தொலைவு என்ன என்பதை கோட்பாடு நமக்கு வழங்கியுள்ளது முன்பே நான் கூறியதை போல மண்டல தகடுகளை கணினியை பயன்படுத்தி இந்த சூத்திரத்தை கொண்டு உருவாக்கி கொள்ளலாம் எனவே கணினியிலேயே அடுத்தடுத்த கரு வட்டங்களும் இடைப்பட்ட மண்டலங்கள ஒளி ஊடுருவும் வண்ணமும் உருவாக்கி அவற்றை கணினி அச்சுக்கருவியில் பிரதி எடுத்து மண்டல தகடுகளாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இதனைக் கொண்டு மண்டல தகட்டின் குவியத் தூரத்தையும் குறிப்பிட்ட மண்டல வரிசையின் ஆரத்தொலையும் சோதனையின் மூலம் கண்டறியலாம் பின்வரும் வகுப்புகளில் இதனை எவ்வாறு செய்வது என்பதை விளக்குகிறேன் இந்த வகுப்பில் இந்த சோதனைக்கான சமன்பாடு எவ்வாறு உருவானது என்பதை விவரித்து விட்டு பின் சோதனையின் செய்முறை பற்றி பார்ப்போம் நான் முன்பே இந்த மண்டல தகடுகள் குவிலென்ஸ் போல் செயல்படும் என்று கூறியிருக்கிறேன் ஆனால் இதன் செயல்பாடு விளிம்பு விளைவு அடிப்படையிலானதாகும் விளிம்பு விளைவுவின் 2 வகைகளை நாம் முன்பே அறிவோம் ஒன்று Fresnel விளிம்பு விளைவு மற்றது Fraunhofer விளிம்பு விளைவு ஆகும் பொருள் மற்றும் திரை தொலைவின் அடிப்படையிலேயே இவை இரண்டும் வேறுபடும் பொருள் மற்றும் திரையின் தொலைவுகளில் ஏதாவது ஒன்றோ அல்லது இரண்டும் சேர்ந்து ஒரு அறுதி தொலைவில் இருந்தால் அது Fresnel விளிம்பு விளைவாகும் மாறாக இவ்விரு தொலைவுகளும் முடிவிலா தொலைவில் இருந்தால் அது Fraunhofer விளிம்பு விளைவு எனப்படும் சோதனையின்போது நாம் பயன்படுத்தும் ஒளி மூலம் அல்லது திரை விளிம்பு விளைவை ஏற்படுத்தும் துவாரம் அல்லது தடையிலிருந்து அறுதி தொலைவில் இருந்தால் Fresnel வகை விளிம்பு விளைவு ஏற்படும் இங்கு நாம் மண்டல தகடு சோதனைகளுக்கு பயன்படுத்துவது Fresnel வகை விளிம்பு விளைவுகளை சார்ந்ததாகும் Huygens கோட்பாட்டைப் பற்றி நாம் அறிவோம் இங்கே ஒரு ஒளி மூலம் உள்ளது அதன் அலை நீளத்தை நாம் அறிவோம் இந்த ஒளி மூலத்திலிருந்து இருந்து வரும் முதன்மை ஒளி அலைகள் துவாரத்தின் விளிம்புகளால் இடை மறிக்கப்பட்டு விளிம்பு விளைவு ஏற்படுகிறது இந்த துவாரம் மிக சிறியதாக உள்ளது துவாரத்தின் அளவு அலை நீளத்தின் அளவை விட மிகச் சிறியதாக இருந்தால்தான் விளிம்பு விளைவு ஏற்படும் துவாரம் அலை நீளத்தை விட மிகப் பெரியதாக இருந்தால் விளிம்பு விளைவு ஏற்பட வாய்ப்பில்லை எனவே நாம் விளிம்பு விளைவு பாடகத்தை காணமுடியாது இங்கே ஒரு சிறிய துவாரம் உள்ளது இது தடையாக கூட இருக்கலாம் இப்போது அலை முகப்பு இதன் மேல் விழுகிறது இதன்பின் அலை முகப்பின் ஒவ்வொரு புள்ளியும் ஒரு ஒளி மூலமாக செயல்படுகிறது இவை புதிய அலைகளை உருவாக்குகின்றன இவற்றை துணை நிலை குட்டி அலை என்போம் இந்தத் துணை நிலை குட்டி அலைகள் ஒன்றுக்கொன்று குறுக்கிடுகின்றன இவை பல்வேறு புள்ளிகளில் நடைபெறுகின்றது இது சிறிய குண்டூசி அளவு துளை கொண்ட ஒளி மூலம் ஆகும் இதிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் சிறிய துவாரங்கள் கொண்ட திரையின் மேல் விழுகிறது NM என்ற இந்த சிறிய துவாரத்தின் வழியே ஒளிக்கதிர்கள் செல்கின்றன இதிலிருந்து துணைநிலை குட்டி அலைகள் எல்லாத் திசைகளிலும் உருவாகின்றன இந்த துணைநிலை கூட்டி அலைகள் ஒன்றுக்கொன்று குறுக்கிட்டு திரையில் விளிம்பு விளைவு பாடகத்தை உருவாக்குகின்றன இதில் உருவாகும் அலைகள் எல்லா திசைகளிலும் செல்லலாம் இவற்றில் சில மீண்டும் திரும்பிச் செல்லலாம் ஆனால் சோதனையில் இவ்வாறு அலைகள் மீண்டும் திரும்பிச் செல்வதில்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது அதனால்தான் இதன் கோட்பாட்டில் சாய்வு நிலைபற்றியும் கணக்கில் கொள்ளப் பட்டுள்ளது சாய்வு நிலை காரணி K theta சமம் half 1 plus cos theta எனவே அலைகள் முன்னோக்கி மட்டுமே செல்கின்றன theta வின் மதிப்பு 0 எனில் cos theta is 1 it is the factor is 1 1 plus 1 into half ok இப்போது theta is 180 degree எனில் cos theta is minus 1 எனவே சாய்வு நிலை காரணி 0 ஆகும் எனவே சாய்வுநிலை காரணியை இதனுடன் பெருக்கிக் கொண்டால் அதுவும் பூஜ்யம் ஆகும் எனவே இது அலைகள் பின்னோக்கி செல்வதை கட்டுப்படுத்தும் இது நாம் சோதனையின் மூலம் கண்டறிந்த இக்கூற்றை உறுதி செய்கிறது எனவே பின்னோக்கி சென்ற அலைகள் ஒளி மூலத்தின் அருகில் இருப்பதில்லை இதனை நாம் சாய்வு நிலை காரணி என்கிறோம் எனவே பொதுவாக வட்டவடிவ துவாரங்கள் Fresnel வகை விளிம்பு விளைவை ஏற்படுத்துகின்றன இது வட்ட வடிவ துவாரம் ஆகும் எனவே இதிலிருந்து நமக்கு இணைக்கதிர்கள் கிடைக்கின்றன எனவே தளஅலை முகப்பு முடிவில்லா தொலைவில் உள்ளது திரை அறுதி தொலைவில் உள்ளது இப்போது நமக்கு திரையில் விளிம்பு விளைவு பாடகங்கள் கிடைக்கின்றன இது வட்ட வடிவ துளை என்பதால் ஒரு மைய வட்ட வடிவிலான பாடகங்கள் திரையில் உருவாகின்றன இவை அடுத்தடுத்த இருள் மற்றும் ஒளிர் வட்டங்களை கொண்ட பாடகமாக அமைந்துள்ளது பாடகத்தின் மையம் திரையின் தொலைவை பொருத்து இருள் அல்லது ஒளிர்வாக அமையலாம் தடை வட்ட வடிவில் இருந்தால் நமக்கு இதுபோன்ற விளிம்பு விளைவு பாடகங்கள் திரையில் உருவாகும் நான் இதுபோன்ற ஒளிபுக முடியாத ஒரு வட்டவடிவ தட்டை எடுத்துக் கொண்டால் எனவே ஒளிக்கதிர்கள் இந்த தட்டினுள் ஊடுருவிச் செல்ல முடியாது ஆனால் அவை இந்த தட்டினை சுற்றியுள்ள பகுதிகளின் வழியே செல்ல முடியும் இந்தத் தடை மிகச்சிறியதாக இருந்தால் விளிம்பு விளைவு பாடகங்கள் திரையில் உருவாவதை நீங்கள் காணலாம் இருள் மற்றும் ஒளிர் வட்ட வளையங்களை நீங்கள் திரையில் காணமுடியும் இந்த வட்ட வடிவ வளையங்களின் நடுப்பகுதி எப்போதும் ஒளிர்வாகவே இருக்கும் இந்தத் தடையின் வழியே ஒளி ஊடுருவிச் செல்லாத போதும் Fresnel விளிம்பு விளைவின் காரணமாகவே நடுப்பகுதி ஒளிர்கிறது மண்டல தகடு இதுபோலவே ஒளி ஊடுருவும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனவே அலை முகப்புகள் வட்டவடிவ துவாரங்கள் வழியே செல்கின்றன எனவே வட்ட வடிவத் துவாரங்களின் அலை முகப்புகள் இந்தவடிவ பாடகங்களை கொண்டிருக்கின்றன இவை ஏன் இந்த வடிவங்களைக் கொண்டிருக்கின்றன என்பதை விளக்க அறிஞர் Fresnel அவர்களே Fresnel அரை அலைவு கால கோட்பாட்டை உருவாக்கினார் Fresnel அரை அலைவு கால கோட்பாடு இந்த வகை பாடகங்களை விளக்கவே உருவாக்கப்பட்டுள்ளது ஆம் இந்தப் புள்ளியில் அலை முகப்பு இருப்பதாக கருதுவோம் எனவே இந்த அலைகள் படத்தில் உள்ளது போல் துணைநிலை குட்டி அலைகளை உருவாக்குகின்றன இந்த துணைநிலை குட்டி அலைகள் எல்லா திசைகளிலும் செல்கின்றன நான் எடுத்துக்கொண்ட P என்ற புள்ளியில் பல்வேறு துணைநிலை குட்டி அலைகளை வருகின்றன அதாவது ஒளி அலைகள் பல்வேறு தொலைவுகளிலிருந்து இந்தப் P புள்ளிக்கு வருகின்றன எனவே நான் முன்பே கூறியது போல இவற்றுக்கு இடையிலான குறுக்கீடு பாடகங்களை உருவாக்குகின்றன இந்தப் புள்ளியில் துணைநிலை குட்டி அலைகளின் ஒருங்கிணைவு எனக்கு இந்தப் புள்ளியின் தொகுபயன் ஒளி அடர்த்தியை கொடுக்கின்றன இரு ஒளிக்கதிர்களுக்கும் நிலைமை வேறுபாடு இருந்தால் அவை ஒன்றை ஒன்று நீக்கி விடுகின்றன அதனால் இங்கே இதன் தொகுபயன் ஒளி அடர்த்தியை காண முடிவதில்லை அவை இரண்டுக்கும் நிலைமை வேறுபாடுகள் இல்லாமலிருந்தால் அதன் வீச்சு இரட்டிப்பாகும் இதனால் அதிக ஒளிஅடர்த்தி மிகுந்த கதிர்கள் கிடைக்கும் அதுவே இவற்றிற்கிடையே நிலைமை வேறுபாடுகள் இருந்தால் அவை ஒன்றை ஒன்று நீக்கிக் கொள்ளும் ஒளிக்கதிர்கள் இடையே உள்ள நிலைமை வேறுபாட்டை நான் கண்டறிய முடிந்தால் ஒவ்வொரு புள்ளிக்குரிய ஒளி அடர்த்தி வேறுபாட்டை அல்லது தொகுபயன் வீச்சை கணக்கிட முடியும் இதுவே Fresnel பரிந்துரைத்த அருமையான முறையாகும் ஒளிக்கதிர்கள் எந்த வட்ட வடிவ துவாரம் அல்லது தடையின் உட்புகுந்து செல்லுமோ அதற்கும் Pக்கும் இடையிலான தொலைவு b ஆகும் மையத்தின் மேலுள்ள புள்ளிக்கும் Pக்குமான தொலைவு b plus lambda by 2 ஆகும் எனவே இவ்விரு கதிர்களுக்கும் இடையிலான வழி வேறுபாடு lambda by 2 என்பதை நீங்களே நன்கு அறிவீர்கள் அப்படியானால் அதற்கு இடையிலான நிலைமை வேறுபாடு pi இவை இரண்டும் எதிரெதிர் நிலைமைகளை கொண்டிருக்கும் Pயில் இருந்து ஒவ்வொரு துவாரங்களுமான தொலைவை கணக்கிட்டால் அவை lambda b plus lambda by 2 b plus 2 into 2 lambda by 2 b plus 3 into lambda by 2 என்றிருக்கும் எனவே அடுத்தடுத்த துவாரங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு lambda by 2 அதாவது அரை அலை நீளம் ஆகும் இந்த அளவுகளைக் கொண்டு P புள்ளியில் இருந்து வட்டங்கள் வரைந்தால் இவற்றுக்கு இடைப்பட்ட தொலைவுகள் முறையே b plus lambda by 2 அடுத்த வட்டத்திற்கு b plus lambda என போய்க்கொண்டே இருக்கும் அடுத்தடுத்த மண்டலங்களின் வழியே வரும் ஒளிக் கதிர்களின் நிலைமை வேறுபாடு சமமாக இருக்கும் என்பதை நாம் விளக்க முடியும் எனவேதான் இவற்றை Fresnel அரை அலைவு கால மண்டலம் என்கிறோம் ஏனெனில் அடுத்தடுத்த மண்டலங்களின் வழியே வரும் ஒளிக் கதிர்களின் வழி வேறுபாடு lambda by 2 அல்லது நிலைமை வேறுபாடு pi ஆகும் இதுபோல அலை முகப்பாகவோ அல்லது சமதள அலை முகப்பாகவோ இருக்கலாம் எனவே இதன் மையத்திலிருந்து o பொதுமைய வட்டங்களின் ஆரங்களை கணக்கிட்டால் m is 1 2 3 4 எனவே S 1 S 2 S 3 ஆகும் P லவ் இருந்து இவற்றின் தொலைவுகள் முறையே b plus lambda by 2 b plus lambda etcetera படத்தில் இடது பக்கம் இருப்பது ஒளி மூலமாகும் மையத்தில் உள்ள திரையில் இருப்பது வட்ட வடிவிலான துவாரங்கள் ஆகும் இதனை நாம் அலைமுகப்புகளாக கருதினால் அவை ஒரு மைய வளையங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அடுத்தடுத்த வளையங்களைக் இடையே ஒளிக்கதிர்கள் செல்லும் போது அவற்றுக்கிடையே வழி வேறுபாடு lambda by 2 அல்லது நிலைமை வேறுபாடு pi இருக்குமாறு இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன இதைதான் நான் Fresnel அரை அலைவு கால மண்டலம் பற்றி விளக்கியதாகும் S b மற்றும் lambda ஆகியவை பற்றியும் விவரித்து உள்ளேன் அடுத்து நாம் ஒவ்வொரு Fresnel அரை அலைவு கால மண்டலத்தின் பரப்பளவை கண்டறிய வேண்டும் இது திரை மற்றும் ஒளி மூலம் ஆகும் இது வட்ட வடிவத் துவாரமாகும் அதாவது வட்ட வடிவ அலை முகப்பாகும் ஒளி மூலம் வரையறுக்கப்பட்ட தொலைவில் உள்ளதால் கோள வடிவ அலைமுகப்பு உருவாகும் ஒளி மூலத்திலிருந்து அலை முகப்புவின் தொலைவு a எனக் கொள்வோம் QQ dash அலையின் தொலைவும் a ஆகும் இவை இரண்டிற்கும் நிலைமையை வேறுபாடு ஒன்றாகும் Q புள்ளியிலிருந்து HP கோட்டிற்கு செங்குத்து வரைந்தால் அது QQ dash ஆகும் Q dash செங்குத்துக் கோட்டின் அடி பாகம் ஆகும் ஒளிக்கதிர்கள் எப்போது இங்கே வந்தடைகிறது என்பதை நீங்கள் காணலாம் இந்த புள்ளியில் ஒளி வந்தடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் தான் இந்த ஒளிக் கதிருக்கும் ஆகும் மறுபுறத்தில் உள்ள ஒளிக்கதிரின் இந்தத் தொலைவை b என எடுத்துக் கொள்வோம் அதேபோல் ஒளிக்கதிர் Q dashல் இருந்து திரையை அடைவதற்கு ஆகும் தொலைவும் b ஆகும் எனவே ஒளிக்கதிர்கள் திரையை அடையும் வரை செல்லும் மொத்த தொலைவு a plus b ஆகும் நான் ஏன் கோள வடிவ அலை முகப்புகளை வரைந்துள்ளேன் என்றால் ஒளிக் கதிர்கள் மூலம் அறுதி தொலைவில் உள்ளது அதுவே அது முடிவில்லா தொலைவில் இருந்தால் சமதள அலை முகப்புயை வரைந்து இருப்பேன் ஒளிக்கதிர்கள் இந்தப் பாதையின் வழியே செல்கின்றன இதன் தொலைவு a plus b ஆகும் ஒளி மூலத்திற்கும் அலை முகப்புக்கும் உள்ள தொலைவு a ஆகும் அலை முகப்புக்கும் திரைக்கும் உள்ள தொலைவு b ஆகும் HP இடையிலான தொலைவு a plus b ஆகும் QR பாதையின் வழியே வரும் ஒளிக்கதிர்கள் கூடுதல் தொலைவு பயணிக்கின்றன எனவே அவை பாதை மாறுபாடு அடைகின்றன இரண்டு ஒளிக்கதிர் களுக்கு இடையிலான பாதை மாறுபாடு அல்லது தொலைவு வேறுபாட்டை நாம் கண்டறிய வேண்டும் இதனை எவ்வாறு கண்டறிய வேண்டும் என்று இப்போது நான் விளக்க உள்ளேன் இதனை நாம் எளிதாக கண்டறிய முடியும் ஏனெனில் இது அனைவரும் அறிந்ததாகும் இது செங்கோண முக்கோணம் ஆகும் O மையம் ஆகும் O R dash மற்றும் O Q dash that is equal to equal to Q R சமமாகும் வழி மாறுபாடு delta ஆகும் delta சமம் O Q dash plus O R dash O Q dash plus O R dash முக்கோணத்தின் கோணங்களை கொண்டு QR dashஐ கண்டறியலாம் QR dash is equal to S square by 2 a and O R dash equal to S square by 2 b a plus b by 2 ab S square சமன் பாட்டிலிருந்து del மதிப்பை கண்டறியலாம் இதில் S வட்ட அலை முகப்புகளின் சுற்றளவு ஆகும் இந்த அலை முகப்புகளில் நமக்கு பல ஒரு மைய வட்டங்கள் உள்ளன அதன் மையம் O ஆகும் இந்த ஒரு மைய வட்டங்களின் சுற்றளவு S ஆகும் ஒளி மூலத்திற்கும் அலை முகப்புக்கும் உள்ள தொலைவு a ஆகும் அலை முகப்புக்கும் திரைக்கும் உள்ள தொலைவு b ஆகும் இவற்றுக்கிடையே ஏற்படும் பாதை மாறுபாடு ஒளி மூலம் மற்றும் திரைக்கு இடைப்பட்ட தொலைவை பொருத்து அமையும் அதேபோல் அது பொதுமைய வட்டங்களின் அதாவது Fresnel அரை அளைவு நேர மண்டலத்தின் ஆரத் தொலைவை பொருத்தும் அமையும் Fresnel மண்டலத்தின் m வரிசைக்கான வட்டத்தின் ஆரம் Sm ஆகும் இதன் பாதை மாறுபாடு S m square இரண்டு ஒளிக்கதிர்களுக்கு இடையிலான வழி மாறுபாடு m lambda by 2 ஆகும் m equal to 1 இருக்கும்போது then lambda by 2 எனவே அவை எதிர் நிலைமை வேறுபாடுகளைக் கொண்டிருக்கும் அவற்றுக்கிடையிலான நிலைமை வேறுபாடு pi எனவே நமக்கு பிம்பம் இருளாக இருக்கும் lambda மதிப்பு 2ஆக இருக்கும்போது நமக்கு ஒளிர்வு பிம்பம் கிடைக்கும் பொதுவாக நமக்கு திரையில் அடுத்தடுத்த இருள் மற்றும் ஒளிர்வு கொண்ட பொதுமைய வட்ட பிம்பங்கள் கிடைக்கும் பொருள் வட்ட வடிவத்தில் இருப்பதினால் விளிம்பு விளைவால் உருவாகும் பிம்பங்களும் வட்ட வடிவத்திலேயே கிடைக்கின்றன எதிரொலிப்போ அல்லது ஒளிவிலகலோ அல்லது விளிம்பு விளைவோ அல்லது குறுக்கீடோ எதுவானாலும் பொருளின் பிம்பத்தையே நாம் இங்கே காண்போம் எனவே பொருள் வட்ட வடிவில் இருப்பதினால் பிம்பமும் கட்டாயம் வட்ட வடிவிலேயே இருக்கும் இங்கே நமக்கு பிம்பம் விளிம்பு விளைவால் ஏற்பட்டுள்ளது பிம்பங்கள் பல பொதுமைய வளையங்களை கொண்டிருக்கும் பிம்பம் இருள் மற்றும் ஒளிர்வு வளையங்களை அடுத்தடுத்து கொண்டிருக்கும் பிம்பங்கள் முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலை என பல அடுக்குகளைக் கொண்டிருக்கும் நான் முன்பே கூறியது போல பல பொதுமைய வளையங்களை கொண்ட விளிம்பு விளைவு பாடகத்தை நாம் திரையில் காண்போம் இந்த பொதுமைய வளையங்களின் ஆரத்தை நாம் ஏற்கனவே கணக்கிட்டு உள்ளோம் இதுதான் பல்வேறு வரிசைகளை கொண்ட வளையத்தின் ஆரம் ஆகும் இதன் சமன்பாடு S m square equal to m lambda by 2 divide by this part நாம் ஆரத்தை கணக்கிட்டு விட்டால் பரப்பளவை எளிதாக கண்டறிந்து விடலாம் எனவே மண்டல பரப்பளவிற்கான சூத்திரம் pi r square here S square S m square minus pi S m minus 1 square mth m minus 1 that there 2 concentric 1 இவ்விரு வளையங்களின் பரப்பளவுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை கொண்டு வளையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியின் பரப்பளவை கண்டறியலாம் அது S m ஆகும் m வரிசை வளையத்தின் பரப்பளவை கண்டறிவதற்கான சூத்திரம் a by a plus b pi b lambda இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவெனில் இந்தப் பரப்பளவுகள் வரிசை எண்ணைகளை சார்ந்தது இல்லை வரிசை எண்கள் எதுவானாலும் அவற்றின் பரப்பளவு அவற்றை சார்ந்து இல்லை அதாவது அவற்றின் பரப்பளவு எல்லாம் சமமாகும் Fresnel மண்டலங்கள் பற்றி இதுவரை நாம் அறிந்தது ஒவ்வொரு மண்டலத்தின் பரப்பளவும் சமமாகும் மேலும் ஒவ்வொரு மண்டலத்தின் வெளியே வரும் ஒளிக்கதிர்கள் P புள்ளியில் வந்து அடையும் ஒன்றுவிட்ட வளையங்களின் வழியே வரும் ஒளிக்கதிர்கள் கட்டவியைபு நிலைமை வேறுபடும் மாறாக அடுத்தடுத்த வளையங்களின் வழியே வரும் ஒளிக்கதிர்கள் கட்டவியைபற்ற நிலைமை வேறுபாடு கொண்டிருக்கும் எனவே நாம் அடுத்தடுத்த ஒற்றை இலக்க மண்டலங்களை முடக்கி இரட்டை இலக்க மண்டலங்களை ஒளி ஊடுருவும் வண்ணம் மாற்ற வேண்டும் எனவே முழு வட்ட வடிவ துவாரமும் ஒளி ஊடுருவும் வண்ணம் இருப்பதற்கு பதிலாக அடுத்தடுத்த வளையங்கள் ஒளி ஊடுருவும் வண்ணமும் முடக்கும் வண்ணமுமாக மாற்றினால் ஒளிக்கதிர்கள் அடுத்தடுத்த வளையங்களின் வழியே புகுந்து திரையை வந்தடையும் இப்போது என்ன மாற்றம் நிகழும் என்பதை பற்றி தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் இதுபோன்ற மண்டல தகடுகளை பயன்படுத்துவதால் என்ன நிகழும் திரையில் உள்ள P புள்ளியை வந்தடையும் போது அவற்றின் வீச்சுகளில் என்ன மாற்றம் ஏற்படும் மொத்த அலை முகப்புகளினால் P புள்ளியில் உருவாகும் வீச்சில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் ஒவ்வொரு மண்டலங்களின் பரப்பளவு சமமாக இருந்தாலும் சாய்வு காரணியின் காரணமாக அவற்றின் வீச்சுக்கள் சமமாக இருக்காது எனவே மொத்த மண்டலங்களின் இருந்து வரும் ஒளியின் வீச்சை கண்டறிய இந்தச் சமன்பாட்டை பயன்படுத்துவோம் முதல் மண்டலத்தின் வீச்சு A1 இரண்டாவது மண்டலம் A2 என போய்க்கொண்டே இருக்கும் முன்பே நாம் ஒன்றுவிட்ட மண்டலங்கள் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் அதாவது ஒற்றை இலக்க மண்டலங்களும் மற்றும் இரட்டை இலக்க மண்டலங்களும் கட்டவியைபு நிலைமை வேறுபாடு கொண்டு இருக்கும் என்றும் அடுத்தடுத்த மண்டலங்கள் அதாவது ஒற்றை மற்றும் இரட்டை இலக்க மண்டலங்கள் கட்டவியைபற்ற நிலைமை வேறுபாடு கொண்டு இருக்கும் என்றும் பார்த்தோம் எனவே நாம் இதன் மொத்த வீச்சை கண்டறிய ஒவ்வொரு மண்டலங்களின் வீச்சையும் கூட்ட வேண்டும் அடுத்தடுத்த மண்டலங்கள் கட்டவியைபற்ற நிலைமை வேறுபாடு கொண்டு இருப்பதால் நாம் இவற்றை கூட்டும் போது முதல் மண்டலத்திற்கு plus A 1 எனவும் இரண்டாவது மண்டலத்திற்கு minus A 2 எனவும் எடுத்துக் கொள்வோம் இதேபோல் plus A 3 minus A 4 plus A 5 etcetera என m வரை செல்லும் இதனை விளக்க அதிகம் நேரம் பிடிக்கும் என்பதால் நான் அதை செய்ய போவதில்லை இவ்வாறு நான் எழுதலாம் அதாவது A 1 is A 1 by 2 A 2 is A 1 by 2 plus A 1 by 2 A 2 A 3 A 3 by 2 A 3 by 2 this I ஐ அடைப்புக்குறிக்குள் இட வேண்டும் A 1 மற்றும் A 3ன் கூடுதல் A2 க்கு சமம் ஆகும் எனவே இவை எல்லாம் நீங்கி இறுதியாக A 1 by m A 1 by 2 plus A m by 2 கிடைக்கும் m ன் மதிப்பு இரட்டையாக இருக்கும் போது A 1 by m A 1 by 2 plus A m by 2 நமக்கு கிடைக்கும் இதேபோல் m மதிப்பு ஒற்றையாக இருக்கும் போது கண்டறிய வேண்டும் சாய்வு காரணி பற்றி நான் முன்பே விளக்கியுள்ளேன் m வரிசை வளையம் வெளிப்புறத்தில் இருப்பதால் அதன் சாய்வு காரணி theta மதிப்பு மிக அதிகமாகும் ஆனால் இதன் சாய்வு காரணி K theta மிகச் சிறியது A by A 1 by 2 வை ஒப்பிடும் போது A m by 2 மதிப்பு மிகச் சிறியதாக இருப்பதால் இதனை புறக்கணித்து விடலாம் இறுதியாக நமக்கு A by 2 மட்டுமே இருக்கும் எல்லா மண்டலங்களும் ஒளி ஊடுருவும் வண்ணம் இருந்தால் P புள்ளியில் கிடைக்கும் இவற்றின் தொகுப்பு வீச்சு முதல் மண்டலத்தின் வீச்சில் பாதி ஆகும் அதாவது முதல் மண்டலத்தின் வீச்சு எதுவானாலும் என் சிறிய மதிப்பு ஆனாலும் சரி வீச்சின் A 1's intensity square ஆகும் அது A 1 square by 4 தான் வீச்சு மதிப்பு ஆகும் இதுவே அடுத்தடுத்த மண்டலங்களை நாம் முடக்கி விட்டால் வீச்சு மதிப்பு A 1 plus A 3 plus A 5 plus A 7 etcetera அல்லது A 2 plus A 4 plus என்றிருக்கும் நாம் எல்லாம் மண்டலங்களின் வீச்சையும் கூட்ட வேண்டும் அதுவே மொத்த மண்டலமும் ஒளி ஊடுருவும் வண்ணம் இருந்தால் வீச்சு A 1 by 2 க்கு சமம் எனவே நமக்கு முதல் மண்டலத்தின் அரை வீச்சு மட்டுமே கிடைக்கிறது மாறாக ஒன்றுவிட்ட வளையங்கள் முடக்கப்பட்டால் நமக்கு இதில் அடுத்தடுத்த மண்டலங்களின் கூட்டுத்தொகை வீச்சு கிடைக்கிறது நீங்களே கற்பனை செய்து பாருங்கள் A 1 plus A 3 plus A 5 plus என்று m வரை கூட்டுத்தொகை எவ்வளவு பெரிய மதிப்பாய் இருக்கும் என்று m மதிப்பு 100 எனில் ஒளி அடர்த்தி இதன் சதுர மடங்காகும் அதாவது 10000 மடங்கு எனவே இதன் பிம்பத்தின் ஒளி அடர்த்தி மொத்தப் பரப்பு ஒளி ஊடுருவும் வண்ணம் இருந்ததை விட 10000 மடங்கு அதிகரிக்கும் நாம் இதன் பிம்பத்தை எவ்வாறு குவிப்பது என்பதைப் பற்றி சிலர் யோசிக்கலாம் இது மிக எளிமையானது ஏனெனில் குவி ஆடியில் பிம்பத்தை குவிப்பது போலவே இதிலும் குவிக்க வேண்டும் சில சமயங்களில் குவிலென்ஸ் பயன்படுத்தி நாம் காகிதத்தை எரிப்போம் அல்லவா அதுபோலவே செய்யலாம் இதுதான் மண்டல தகட்டின் சிறப்பம்சம் ஆகும் சோதனை செய்வதற்கு நாம் பயன்படுத்தும் சூத்திரத்தை பற்றி பார்ப்போம் முதலில் நாம் இதுவரை பார்த்ததை பற்றி சுருக்கமாக கூறுகிறேன் ஒவ்வொரு மண்டலத்தின் பரப்பளவும் தோராயமாக சமமாக இருக்கும் Sm என்பது தரப்பை குறிக்கும் s மண்டல ஆரத்தை குறிக்க பயன்படுத்தியுள்ளோம் அதற்கான சமன்பாடு a b by a plus b pi lambda a என்பது மண்டல தகட்டில் இருந்து ஒளி மூலத்தின் அல்லது விளக்கின் தொலைவு ஆகும் b மண்டல தகட்டில் இருந்து திரை உள்ள தொலைவு ஆகும் மொத்த மண்டலமும் ஒளி ஊடுருவும் வண்ணம் இருந்தால் வீச்சு முதல் மண்டலத்தின் வீச்சின் பாதிக்கு சமம் ஒன்றுவிட்ட வளையங்கள் ஒளி ஊடுருவும் வண்ணம் அமைத்தால் அடுத்தடுத்த மண்டலங்களின் கூட்டுத்தொகை வீச்சு கிடைக்கிறது அதாவது A 1 plus A 3 plus A 5 or A 2 plus A 4 plus A 6 etcetera இதுவரை பார்த்ததில் இருந்து நமக்கு கிடைத்திருப்பது a plus b by a b by to a b into S m square equal to m lambda by 2 சோதனைக்கு உபயோகிக்கும் சூத்திரம் எவ்வாறு தருவிக்கப்பட்டது என்பதை பற்றி நாம் முன்பே பார்த்தோம் sm Fresnel மண்டலத்தின் ஆரமாகும் அடுத்துள்ளது முதல் மண்டலம் மற்றும் m வரிசை மண்டலத்தின் ஒளிக்கதிர்களுக்கு இடையே உள்ள நிலைமை வேறுபாடு ஆகும் நமக்கு கொடுக்கப்பட்ட a b and lambda மதிப்புகளுக்கான சமன்பாடு இதுதான் ஒரு குறிப்பிட்ட அலை நீளத்திற்கு பிம்ப தொலைவு மற்றும் பொருள் தொலைவை நிலையானதாக கருதினால் எல்லாம் மண்டலங்களுக்கும் சமமான ஆரத்தின் மதிப்பு square root of m ஆகும் lambda a b மதிப்புகள் நிலையானதாக இருப்பதால் S m square equal to m சமன்பாடு நமக்கு எளிதாக கிடைக்கும்

sm என்பது மண்டலத்தின் ஆரமாகும் இது square root of mக்கு சமமாகும் எனவே மண்டல தகட்டை தயாரிப்பது இனி உங்கள் கைகளில் தான் உள்ளது அதை எவ்வாறு தயாரிப்பது என்று நான் முன்பே விளக்கியுள்ளேன் ஒன்றுவிட்ட ஒற்றை அல்லது இரட்டை மண்டலங்களை முடக்கினால் அவை லென்ஸ்கள் போல் செயல்படும் என்று பார்த்தோம் அதன் சமன்பாடு 1 by a plus 1 by b equal to m lambda by S m square இதன் இந்தப் பகுதி 1 by fக்கு சமமாகும் இதிலுள்ள a மற்றும் b லென்ஸ் சூத்திரத்தில் உள்ள பொருள் தொலைவு u மற்றும் பிம்பத் தொலைவு vஐ ஒத்ததாகும் எனவே மேற்கண்ட சமன்பாடு லென்ஸின் 1 by f சமன்பாட்டை ஒத்ததாகும் மண்டலத்தின் குவிய தூரத்திற்கான சமன்பாடு 1 by b plus 1 by u equal to 1 by f where 1 by f is m lambda by S m square ஆகும் இது ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்திற்கானது இங்கே குவிய தூரம் வரிசை எண்ணைப் m பொறுத்து அமையும் எனவே வெவ்வேறு வரிசை எண்களுக்கு mக்கு வெவ்வேறு குவிய தூரங்கள் கிடைக்கும் ஆனால் குவிலென்ஸ் போல் குவிய தூரம் ஒன்றல்ல அதன் வரிசை எண்ணுக்கு இணையான குவிய தூரங்கள் அமையும் அதனால் தான் இதனை குவி லென்ஸ் தொகுப்பு என்கிறோம் சமன்பாடு இப்போது உங்கள் கைகளில் உள்ளது இவற்றைக் கொண்டு நீங்கள் குவிய தூரத்தை கண்டறியலாம் இதன் குவிய தூர சோதனையின் போது நாம் கண்டறிய வேண்டியது பொருள் தொலைவு a ஆகும் இணைக் கதிர்களை உருவாக்கும் ஒளி மூலத்தை நாம் பயன்படுத்தலாம் முடிவில்லா தொலைவில் உள்ள பொருளை பயன்படுத்தினால் அதன் தொலைவு முடிவற்ற தாகும் எனவே 1 by a மதிப்பு 0 ஆகும் எனவே இச்சோதனையை தொடங்கும்போதே பூஜ்ஜியம் கிடைக்கும் வகையில் வடிவமைக்கலாம் அடுத்து நாம் கண்டறிய வேண்டியது 1 by b ஆகும் b பிம்பத்தின் தொலைப் ஆகும் 1 by b is will be equal to 1 by f எனவே நாம் சோதனையின் மூலம் மண்டல தகட்டில் இருந்து பிம்பத்தின் தொலைவை கண்டறிய வேண்டும் ஏற்கனவே பொருள் முடிவில்லா தொலைவில் இருப்பதால் பிம்பத்தின் தொலைவு குவிய தூரத்திற்கு சமமாகும் முன்பே நான் கூறியது போல இது பல குவியத் தூரங்களை கொண்டதாகும் எனவே m மதிப்பு 1 எனில் நமக்கு f 1 or b 1 கிடைக்கும் இதேபோல் m மதிப்பு to 2 ஆக இருக்கும் போது f 2 கிடைக்கும் இதுபோல் ஒவ்வொரு வரிசைக்கும் கிடைக்கும் எனவே நாம் ஒவ்வொன்றின் குவிய தூரத்தை கண்டறிய வேண்டும் எனவே பிம்பம் பல்வேறு இடங்களில் உருவாகும் அவற்றையெல்லாம் நாம் கண்டறிய முடிந்தால் வெவ்வேறு m மதிப்புகளுக்கு வெவ்வேறு குவிய தூரங்கள் அதாவது m equal to 1 2 3 etcetera மதிப்புகளுக்கு f 1 f 2 f 3 மதிப்புகள் கிடைக்கும் சோதனையின் மூலம் கண்டறிந்த f மற்றும் m மதிப்புகளுக்கு இடையே அதாவது f மற்றும் 1m மதிப்புகளுக்கு இடையே வரைபடம் வரையலாம் வரைந்தால் நமக்கு ஒரு நேர்கோடு கிடைக்கும் அதற்கு சாய்வை கண்டறிய வேண்டும் சாய்வு சமம் lambda by S m square 1 m per 1 m and then to m S m square f சமமாகும் எனவே நாம் சோதனைகளின் மதிப்பைக் கொண்டு வரைபடத்தை வரைந்து சாய்வை கண்டறிய வேண்டும் அவ்வாறு சாய்வை கண்டறிந்து விட்டால் S m மதிப்பை எளிதாக கண்டறிந்து விடலாம் அதாவது S 1 S 2 S 3 etcetera மதிப்புகளை கண்டறிந்துவிடலாம் இதை நாம் சோதனை மூலம் கண்டறிய போகும் ஆரத்துடன் ஒப்பிடலாம் அதன் சமன்பாடு S m should be square root of m இப்படத்தில் கண்டறிந்தது கோட்பாட்டு அளவு ஆகும் நாம் சோதனையின் மூலம் கண்டறிந்ததை இதனுடன் ஒப்பிட்டு இதற்கிடையே ஒற்றுமை உள்ளதா என சோதிக்க வேண்டும் இன்று இத்துடன் நிறைவு செய்யலாம் அடுத்த வகுப்பில் நாம் இச்சோதனையை செய்து காண்பிக்கிறேன்